மீண்டும் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் திட்ட மேலாண்மை வாழ்க்கை சுழற்சி மற்றும் மென்பொருள் மேம்பாட்டு வாழ்க்கை சுழற்சி பற்றி நாம் விவாதித்தோம் மென்பொருள் மேம்பாட்டு செயல்பாடு தொடங்குவதற்கு முன்பே திட்ட மேலாண்மை செயல்பாடு தொடங்குகிறது என்று நாம் கூறினோம் இந்த விரிவுரையில் 2 முக்கிய கருத்துக்கள் திட்ட மேலாண்மை தரநிலைகள் மற்றும் வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் பற்றி விவாதிப்போம் ஒரு பொதுவான திட்ட வாழ்க்கைச் சுழற்சியில் ஒவ்வொரு மென்பொருளும் ஒரு மென்பொருளின் தேவையுடன் தொடங்குகிறது ஒரு நிறுவனத்தில் யாரோ ஒருவர் சில விஷயங்களை தானியக்கமாக்குவதற்கான ஒரு மென்பொருளின் தேவையை உணர்கிறார் அதன் அடிப்படையில் திட்ட முன்மொழிவு எழுதப்பட்டு அது உயர் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது திட்ட மேலாளர் நியமிக்கப்படுகிறார் அது திட்டத்தின் துவக்கத்தை உருவாக்குகிறது மற்றும் திட்ட மேலாளர் திட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட பிறகு திட்ட வாழ்க்கை சுழற்சி திட்டத்தை திட்டமிடுவதில் தொடங்குகிறது திட்டத்தின் திட்டத்தில் பல்வேறு வகையான திட்டங்கள் அட்டவணை உள்ளமைவு மேலாண்மை இடர் மேலாண்மை மற்றும் பலவற்றைத் தயாரிக்கின்றன திட்டங்கள் தயாரிக்கப்பட்டவுடன் திட்ட மேம்பாட்டு வாழ்க்கைச் சுழற்சி தொடங்குகிறது அது திட்டத்தை செயல்படுத்துகிறது மற்றும் திட்டத்தை நிறைவேற்றும் போது திட்ட மேலாளர் திட்டத்தை செயல்படுத்துகிறார் இது திட்டத்தின் படி முன்னேற குழுவை வழிநடத்தும் ஆனால் திட்டம் முன்னேறும்போது திட்டத்திலிருந்து பல விலகல்கள் இருக்கக்கூடும் இதற்காக திட்ட மேலாளர் சில கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளைச் செய்ய வேண்டும் திட்டத்தின் படி திட்டம் ஏன் முன்னேறவில்லை என்பதற்கு சில இடையூறுகள் இருக்கலாம் திட்ட மேலாளர் இடையூறுகளை அகற்ற வேலை செய்கிறார் தொழில்நுட்ப பணியாளர்களில் பற்றாக்குறை இருக்கலாம் அல்லது வன்பொருள் சாதனங்களில் பற்றாக்குறை இருக்கலாம் திட்ட மேலாளர் அந்த இடையூறுகளை முன்கூட்டியே நீக்குகிறார் இதனால் திட்டத்தின் படி திட்டம் தொடர்கிறது ஆனால் பின்னர் திட்ட மேலாளர் திட்டத்தை மறுவேலை செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் அதில் தாமதங்கள் இருக்க கூடும் அல்லது திட்டத்தின் சில பகுதிகள் எதிர்பார்த்ததை விட விரைவாக முடிக்கப்படலாம் திட்டம் முடிந்ததும் திட்ட மேலாளர் திட்ட நெருக்கடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் நாம் தொடரும்போது இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் திட்ட வாழ்க்கைச் சுழற்சியின் போது திட்ட மேலாளர் திட்ட மேலாண்மை செயல்முறைகளை மீண்டும் செய்ய அனுமதிக்கிறார் திட்ட வாழ்க்கைச் சுழற்சியின் போது திட்ட மேலாளர் திட்ட மேலாண்மை செயல்முறைகளை மேற்கொள்கிறார் திட்ட மேலாண்மை செயல்முறைகள் திட்டத்தின் பணிகளைத் திட்டமிடுவதிலும் கட்டுப்படுத்துவதிலும் அக்கறை கொண்டுள்ளன இங்குள்ள செயல்பாடுகள் திட்ட மேலாளர் திட்டத்தின் திட்டமிடலைச் செய்கிறார் அபிவிருத்திப் பணிகளை மேற்கொள்ள குழுவை வழிநடத்தும் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் மேலும் ஒரு விலகல் ஏற்படும் போதெல்லாம் திட்ட மேலாளர் கட்டுப்பாடுகள் தடையை நீக்குகிறது இதனால் திட்டத்தின் படி திட்டம் தொடர்கிறது இதற்கு மாறாக வளர்ச்சி குழு தயாரிப்பு சார்ந்த செயல்முறைகளை மேற்கொள்கிறது தயாரிப்பு சார்ந்த செயல்முறைகள் திட்ட தயாரிப்புகளை குறிப்பிடுவதற்கும் உருவாக்குவதற்கும் அக்கறை கொண்டுள்ளன அவை தேவை விவரக்குறிப்பு செயல்முறை வடிவமைப்பு செயல்முறை குறியீட்டு செயல்முறை சோதனை செயல்முறை மற்றும் பலவற்றைச் செய்யலாம் எனவே தயாரிப்பு சார்ந்த செயல்முறைகள் என்று நாங்கள் அழைப்பவர்கள் இவை மேம்பாட்டுக் குழுவால் மேற்கொள்ளப்படுகின்றன அதேசமயம் திட்ட மேலாளர் திட்ட மேலாண்மை செயல்முறைகளை மேற்கொள்கிறார் திட்ட மேலாண்மை செயல்முறைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் திட்ட மேலாண்மை செயல்முறைகள் திட்டத்தைத் தொடங்குவதைக் அடிப்படையாக கொண்டிருக்கின்றன இங்கே திட்ட மேலாளர் வணிக வழக்கு மற்றும் திட்ட சாசனத்தை எழுதுகிறார் நாம் தொடரும்போது வணிக வழக்கு மற்றும் திட்ட சாசனத்தைப் பார்ப்போம் திட்ட மேலாளர் திட்டமிடல் செயல்முறைகளையும் மேற்கொள்கிறார் இது வேலை முறிவு கட்டமைப்பை நிறைவு செய்கிறது மற்றும் திட்ட திட்டமிடப்பட்ட செலவு மதிப்பீட்டை செய்கிறது பின்னர் திட்ட மேலாளர் செயல்படுத்தும் செயல்முறைகளை மேற்கொள்கிறார் இது திட்டத்தில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளபடி பணிகளை முடிக்க தேவையான செயலைச் செய்கிறது ஆனால் பின்னர் செயல்பாட்டின் போது திட்டத்திலிருந்து விலகல்கள் இருக்கலாம் திட்ட மேலாளர் கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்பாட்டு செயல்முறைகளை திட்ட மேலாளர் மேற்கொள்ள வேண்டும் திட்டத்தின் படி திட்டம் தொடர்கிறதா அல்லது திட்டத்திலிருந்து விலகல்கள் உள்ளனவா மற்றும் விலகல்கள் இருக்கும்போது திட்ட மேலாளர் முன்னேற்றத்துடன் பொருந்தக்கூடிய சரியான நடவடிக்கைகளை எடுக்கிறார் திட்டத்துடன் திட்டத்தின் இறுதியாக திட்ட மேலாளர் நிறைவு செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டும் அங்கு இறுதி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளர் இறுதியாக திட்டத்தை முறையாக ஏற்றுக்கொள்கிறார்

திட்ட மேலாண்மை செயல்முறைகளைச் செய்வதற்கு திட்ட மேலாளருக்கு பல வழிகாட்டுதல்கள் வந்துள்ளன திட்ட மேலாண்மைத் தரங்களில் 2 முக்கிய வகைகள் உள்ளன ஒன்று திட்ட மேலாண்மைத் தரநிலைகள் இவை புத்தகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் இங்கே பிரபலமானவை PMBOK ஆகும் இது திட்ட மேலாளர் அறிவு திட்ட திட்ட மேலாண்மை அறிவு புத்தகம் மற்றும் PRINCE2 மற்றும் ஐஎஸ்ஓ 21500 மற்றும் பல இங்கே சில முக்கியமான எடுத்துக்காட்டுகளை நாம் கொடுத்துள்ளோம் மறுபுறம் ஒரு நிறுவனம் ஆஃப் தி ஷெல்ஃப் தரத்துடன் ஒப்பிடும்போது சற்று வித்தியாசமான திட்ட மேலாண்மை தரத்தைக் கொண்டிருக்கலாம் அவை வெவ்வேறு தரங்களிலிருந்து மாறுபட்ட அம்சங்களைத் தக்கவைத்துக் கொள்ளலாம் அல்லது எடுக்கக்கூடும் மேலும் அவை குறிப்பிட்ட வீட்டுத் திட்ட மேலாண்மை தரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அமைப்பு தரத்தை பின்பற்றுகிறது PMBOK PRINCE2 ISO 21500 இல் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்ல யோசனையாக இருக்கலாம் மேலும் நம் கலந்துரையாடலில் நாம் எந்தவொரு தரத்திற்கும் நம் சுயத்தை கட்டுப்படுத்த மாட்டோம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நம் கலந்துரையாடல் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படும் கருத்துகள் குறித்து அதிகமாக இருக்கும் இந்த தரநிலைகள் PRINCE2 ஒரு பிரபலமான திட்ட மேலாண்மை தரமாகும் PRINCE என்பது திட்ட சூழலில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்களைக் குறிக்கிறது இது மென்பொருள் மேம்பாட்டுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் PRINCE1 ஐடி அல்லது மென்பொருள் திட்ட நிர்வாகத்தை குறிவைத்தது மற்றும் PRINCE2 மிகவும் பொதுவான திட்ட மேலாண்மை தரமாக மாறியுள்ளது இது யுனைடெட் கிங்டம் வர்த்தக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது இது யுனைடெட் கிங்டமில் மிகவும் பிரபலமாக உள்ளது இது ஒரு செயல்முறை சார்ந்த அணுகுமுறை மற்றும் சிறிய மற்றும் பெரிய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது PRINCE2 இல் அடிப்படையில் ஏழு செயல்முறைகள் உள்ளன திட்டங்கள் செயல்முறைகளைத் தொடங்குகின்றன செயல்முறைகளைத் தொடங்குகின்றன செயல்முறைகளை இயக்குகின்றன அல்லது செயல்படுத்துகின்றன ஒரு மேடை எல்லையை நிர்வகிக்கின்றன ஒரு கட்டத்தைக் கட்டுப்படுத்துகின்றன மற்றும் தயாரிப்பு விநியோகத்தை நிர்வகிக்கின்றன சித்திர ரீதியாக ஒரு தொடக்க செயல்முறைகள் உள்ளன பின்னர் திட்டம் முழுவதும் இருக்கும் 2 முக்கிய செயல்முறைகள் ஒரு திட்டத்தை இயக்குவதாகும் இது அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்துகிறது பின்னர் திட்டமிடல் முழுவதும் தொடர்கிறது ஏனெனில் ஆரம்ப திட்டம் தயாரிக்கப்பட்டவுடன் அது தொடர்ந்து திட்டம் முடிந்ததும் திருத்தப்பட்ட மற்றும் திட்டத்தின் அடிப்படையில் ஆரம்ப திட்டம் முடிந்ததும் திட்டம் தொடங்கப்பட்டது மற்றும் திட்டம் பல்வேறு கட்டங்களுக்கு உட்படுகிறது மற்றும் ஒவ்வொரு கட்டத்திலும் திட்ட மேலாளர் திட்ட நடவடிக்கைகளை இயக்குகிறார் மற்றும் திட்ட குழு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இங்கு திட்ட மேலாளர் ஒவ்வொரு கட்டத்தையும் கண்காணித்து கட்டுப்படுத்துகிறார் மேடையின் முடிவில் புதிய கட்டம் தொடங்க வேண்டும் எனவே இது மேடை எல்லையை நிர்வகித்தல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அனைத்து நிலைகளும் முடிந்ததும் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இங்கு எடுக்கப்படுகிறது மற்றும் அனைத்து நிலைகளும் முடிந்ததும் இறுதி செயல்முறைகள் திட்ட மேலாளரால் மேற்கொள்ளப்பட்டது இங்கே ஐஎஸ்ஓ 21500 வாழ்க்கைச் சுழற்சி எங்களிடம் துவக்க செயல்முறைகள் திட்டமிடல் செயல்முறைகள் செயல்படுத்துதல் அல்லது இயக்குதல் அல்லது செயல்படுத்துதல் மற்றும் இறுதியாக நிறைவு செயல்முறைகள் மற்றும் கட்டுப்பாட்டு செயல்முறைகளை திட்ட மேலாளரால் மேற்கொள்ளப்படுகிறது PMBOK என்பது மிகவும் பிரபலமான திட்ட மேலாண்மை தரமாகும் இது அறிவின் திட்ட மேலாண்மை அமைப்பு இது பல்வேறு திட்டங்களில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒரு மேலாதிக்க திட்ட மேலாண்மை தரமாகும் PMBOK அடிப்படையில் பல சொற்களஞ்சியங்களையும் வழிகாட்டுதல்களையும் கொண்டுள்ளது இது ஒரு புத்தக வடிவில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் நீங்கள் இங்கே திட்ட மேலாண்மை மேலாண்மை அறிவு PMBOK வழிகாட்டியைக் காணலாம் இது திட்ட மேலாண்மை நிறுவனம் PMI ஆல் வெளியிடப்படுகிறது மேலும் இந்த வழிகாட்டி PMI வழங்கும் சான்றிதழைத் தயாரிக்க ஒரு ஆதரவாகப் பயன்படுத்தப்படுகிறது PMBOK இல் பல்வேறு செயல்முறை குழுக்கள் உள்ளன ஒவ்வொரு செயல்முறை குழுவும் பல செயல்முறைகளைக் கொண்டுள்ளது துவக்க செயல்முறைக் குழு உள்ளது ஆனால் திட்ட துவக்க நடவடிக்கைகள் திட்ட மேலாளரால் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் திட்டத்தைத் தொடங்கும்போது திட்டமிடல் செயல்முறைகள் திட்ட மேலாளரால் மேற்கொள்ளப்படுகின்றன ஆரம்ப திட்டம் தயாரிக்கப்பட்டு திட்டம் தொடர்ந்து சுத்திகரிக்கப்படுகிறது செயலாக்க செயல்முறைகள் திட்ட மேலாளர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்ட குழுவை வழிநடத்துகிறார் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டு செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன திட்டத்திலிருந்து விலகல்கள் இருந்தால் மானிட்டர் பின்னர் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்து திட்டம் முடிந்ததும் நிறைவு செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இவை PMBOK இல் 5 முக்கிய செயல்முறை குழுக்கள் தொடக்க செயல்முறைகள் திட்டமிடல் செயல்முறைகள் கட்டுப்படுத்தும் செயல்முறைகள் செயல்முறைகளை செயல்படுத்துதல் மற்றும் நிறைவு செயல்முறைகள் இந்த வெவ்வேறு திட்ட மேலாண்மை தரங்களில் நீங்கள் காணக்கூடிய பல விஷயங்கள் பொதுவானவை செயல்முறைகள் துவக்கம் திட்டமிடல் செயல்படுத்துதல் அல்லது இயக்குதல் கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் மற்றும் இறுதியாக நிறைவு செயல்முறைகள் நான் முன்பு கூறியது போல் எந்தவொரு திட்ட மேலாண்மை தரத்திற்கும் நமது சுயத்தை கட்டுப்படுத்தாது ஆனால் இந்த பல்வேறு திட்டங்களை நாம் நிர்வகிக்கிறோம் துவக்க செயல்முறைகள் இதுதான் திட்ட வாழ்க்கைச் சுழற்சியில் முதலில் திட்ட மேலாளரால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த செயல்முறைகளின் முக்கிய குறிக்கோள் திட்டத்தை தொடங்குவதாகும் இந்த தொடக்க செயல்முறைகளின் வெளியீடுகள் என்னவென்றால் திட்ட மேலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முக்கிய பங்குதாரர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் மற்றும் திட்ட சாசனம் பூர்த்தி செய்யப்படுகிறது இங்குள்ள திட்ட திட்டமிடல் செயல்முறைகளில் பணி முறிவு கட்டமைப்பு கேன்ட் விளக்கப்படம் வடிவத்தில் திட்ட அட்டவணை மற்றும் அனைத்து சார்புகளையும் வளங்களையும் அடையாளம் காணுதல் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட்ட அபாயங்களின் பட்டியல் ஆகியவை அடங்கும் இரண்டு பிரபலமான திட்ட மேலாண்மைத் தரங்களை PRINCE மற்றும் PMBOK உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் PRINCE என்பது தோற்றம் ஐக்கிய இராச்சியம் என்பதைக் காணலாம் அதேசமயம் PMBOK தோற்றம் அமெரிக்கா இங்கே PRINCE2 ஐ நிர்வகிப்பது APMG ஆல் திட்ட மேலாண்மை குழுவாகும் PMBOK திட்ட மேலாண்மை நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இரண்டும் உலகளவில் மிகவும் பிரபலமாக உள்ளன ஆனால் PMBOK PRINCE2 ஐ விட விரிவாக பயன்படுத்தப்படுகிறது PRINCE2 என்பது நீங்கள் பார்த்தபடி ஒரு செயல்முறை அடிப்படையிலான வழிமுறையாகும் PMBOK என்பது அறிவின் ஆவணமாகும் இது பரிந்துரைக்கப்படாதது மற்றும் திட்ட மேலாளர் தனது சொந்த செயல்முறைகளை பின்பற்றுவதற்கான நெகிழ்வுத்தன்மையைக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவை வழிகாட்டுதல்களாக மட்டுமே செயல்படுகின்றன PRINCE2 பெரும்பாலும் இங்கிலாந்தில் பயன்படுத்தப்படுகிறது PMBOK உலகளவில் பயன்படுத்தப்படுகிறது உலகளவில் 75 சதவீதத்திற்கும் அதிகமான திட்டங்கள் PMBOK ஐப் பயன்படுத்துகின்றன இப்போது வாழ்க்கைச் சுழற்சி மாதிரிகளைப் பார்ப்போம் ஏனென்றால் திட்ட மேலாளர் திட்ட முகாமைத்துவத்தை செயல்படுத்துகிறார் திட்டப்பணி நிர்வாக செயல்முறைகளை செயல்படுத்துகிறது வெவ்வேறு கட்டங்களில் திட்டக் குழு வெவ்வேறு செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது எனவே ஒரு திட்ட மேலாளராக நாம் பல்வேறு வாழ்க்கைச் சுழற்சி மாதிரிகள் வளர்ச்சி தொடரும் கட்டங்கள் மேடை எல்லைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி தெளிவாக இருக்க வேண்டும் இங்கே நாம் அடிப்படைக் கருத்துக்களை மட்டுமே வலியுறுத்துவோம் உள்ளுணர்வாக ஒரு மென்பொருள் வாழ்க்கைச் சுழற்சி முதலில் மென்பொருளின் தேவையைப் பற்றி யாராவது நினைக்கிறார்கள் பின்னர் திட்டம் குறிப்பிடப்படுகிறது அது வடிவமைக்கப்பட்டுள்ளது அது குறியிடப்பட்டுள்ளது அது சோதிக்கப்படுகிறது இறுதியாக வழங்கப்படுகிறது மற்றும் வழங்கப்பட்டதும் பயன்படுத்தப்பட்டதும் பராமரிப்பு தேவை பல ஆண்டுகளாக மென்பொருள் பயன்படுத்தப்படுவதால் இது பல ஆண்டுகளாக பராமரிப்புக்கு உட்படுகிறது பராமரிப்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன இறுதியாக மென்பொருள் இனி பயன்படுத்தப்படாவிட்டால் அது ஓய்வு பெறுகிறது எனவே இது மென்பொருள் மேம்பாட்டின் உள்ளுணர்வு மாதிரியாகும் குறிப்பிட வடிவமைத்தல் குறியீடு சோதனை வழங்குதல் பராமரித்தல் மற்றும் ஓய்வு பெறுதல் மென்பொருள் வாழ்க்கைச் சுழற்சியின் இந்த கருத்தியல் மாதிரியின் அடிப்படையில் பல்வேறு வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் முன்மொழியப்பட்டுள்ளன அங்கு இந்த நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகளின் வரிசைமுறை மாறுபடும் வாழ்க்கை சுழற்சி மாதிரி ஒரு செயல்முறை மாதிரி அல்லது மென்பொருள் மேம்பாட்டு வாழ்க்கை சுழற்சி மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது இது மென்பொருள் வாழ்க்கைச் சுழற்சியின் வரைபட பிரதிநிதித்துவம் மற்றும் இது ஒரு விளக்கத்துடன் உள்ளது மென்பொருள் வாழ்க்கை சுழற்சி மாதிரி தயாரிப்பு வளர்ச்சியின் போது மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முக்கியமாக அடையாளம் காட்டுகிறது இது செயல்பாடுகளிடையே ஒரு முன்னுரிமை வரிசையை நிறுவுகிறது மற்றும் இது வாழ்க்கைச் சுழற்சியை கட்டங்களாகப் பிரிக்கிறது ஒவ்வொரு கட்டமும் பல துணை செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக வடிவமைப்பு கட்டத்தில் துணை செயல்பாடுகள் கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பு வடிவமைப்பு மறுஆய்வு மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் மிகச் சிறிய திட்டங்களுக்கு மாணவர் பணி என்று சொல்லலாம் மாணவர் அறியாமலேயே ஒரு கட்டமைத்தல் மற்றும் சரிசெய்தல் மாதிரியைப் பின்பற்றுகிறார் இது ஒரு முறையான வாழ்க்கைச் சுழற்சி மாதிரி அல்ல ஆனால் இது உள்ளுணர்வாக மாணவருக்கு வருகிறது இது ஒரு மாணவர் பணி போன்ற மிகச் சிறிய திட்டங்களுக்கு வெற்றியை அளிக்கிறது அங்கு ஒரு தனிநபரின் பிடியில் சிக்கல் உள்ளது உருவாக்க மற்றும் சரிசெய்தல் மாதிரி செயல்படுகிறது பெயர் இங்கே சொல்வது போல் இங்குள்ள ஆரம்ப கட்டிடம் திட்டத்திற்கான குறியீட்டை இங்கே எழுதுங்கள் பின்னர் சோதிக்கவும் குறியீடு தேர்வில் தேர்ச்சி பெறாதவரை திருத்தங்களைச் செய்யுங்கள் மீண்டும் சோதனைச் செயல்களைச் செய்யுங்கள் வளர்ந்த குறியீடு அனைத்து சோதனைகளையும் கடந்து செல்லும் வரை மீண்டும் சோதிக்கவும் இது ஆய்வு மாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே சிக்கல் மிகச் சிறியது மற்றும் டெவலப்பருக்கு அவர் விரும்பும் எந்தவொரு செயலையும் மேற்கொள்ள நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளது எனவே உருவாக்க மற்றும் சரிசெய்தல் மாதிரியில் நிறைய நெகிழ்வுத்தன்மை உள்ளது எடுத்துக்காட்டாக டெவலப்பர் முதலில் குறியீடு செய்யலாம் பின்னர் சோதிக்கலாம் சிறிது வடிவமைப்பு செய்யலாம் பின்னர் சோதிக்கலாம் சரிசெய்யலாம் அல்லது என் குறியீடு செய்யலாம் பின்னர் சில வடிவமைப்பு சோதனை குறியீட்டை மாற்றலாம் அல்லது பலவற்றை செய்யலாம் அல்லது குறிப்பிடலாம் பின்னர் குறியீடு வடிவமைப்பு டெஸ்ட் மற்றும் பல எனவே இந்த மாதிரி உருவாக்க மற்றும் சரிசெய்தல் மாதிரி என்பது ஒரு மாணவர் வேலையைப் போல அற்பமான திட்டங்களுக்கு மட்டுமே பொருத்தமான மிகவும் முறைசாரா மாதிரியாகும் ஆனால் ஒரு குழுவால் அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும்போது முறையான செயல்முறை மாதிரியைப் பின்பற்ற வேண்டும் குழு உறுப்பினர்கள் மத்தியில் என்ன நடவடிக்கைகள் என்ன செயல்பாடு என்ன செய்ய வேண்டும் யார் என்ன செய்வார்கள் மற்றும் யார் செய்ய வேண்டும் என்பதற்கான துல்லியமான புரிதல் இருக்க வேண்டும் எனவே இல்லையெனில் அது குழப்பம் மற்றும் திட்ட தோல்விக்கு வழிவகுக்கும் அற்பமான திட்டத்தை உருவாக்க உருவாக்க மற்றும் நிலையான மாதிரி பயன்படுத்தப்பட்டு குழு உருவாக்க மற்றும் சரிசெய்தல் மாதிரியைப் பயன்படுத்தத் தொடங்கினால் ஒருவேளை டெவலப்பர்களில் ஒருவர் குறியீட்டை எழுதத் தொடங்குவார் மற்றொருவர் வடிவமைக்க முயற்சிப்பார் மூன்றாவது ஒருவர் எழுதுவார் சோதனை ஆவணம் மற்றும் பலவற்றைச் செய்யுங்கள் இன்னொருவர் தனது பகுதிக்கு IO ஐ முதலில் வரையறுக்கலாம் மேலும் இந்த வழியில் திட்டம் வெற்றிபெறாது குறியீட்டின் மோசமான தரம் வெளிவரும் நிறைய சும்மா இருக்கும் செலவு அதிகரிக்கும் மற்றும் மிகவும் மோசமான தரக் குறியீடு வெளியே வரும்

எனவே உருவாக்க மற்றும் சரிசெய்தல் மாதிரி போன்ற முறைசாரா திட்ட மாதிரி அற்பமான திட்டப்பணிகளுக்கு ஏற்றதல்ல வெவ்வேறு திட்ட வாழ்க்கை சுழற்சி மாதிரிகளைப் பார்ப்பதற்கு முன் கட்ட நுழைவு மற்றும் வெளியேறும் அளவுகோல் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாழ்க்கைச் சுழற்சி மாதிரியானது பல்வேறு கட்டங்களைக் கொண்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு கட்டமும் சில அளவுகோல்களைக் கொண்டிருக்கும்போது தொடங்குகிறது கட்ட நுழைவு அளவுகோலாக அந்த அளவுகோல்கள் திருப்தி அடைந்தால்தான் கட்டம் தொடங்குகிறது மற்றும் சில அளவுகோல்கள் திருப்தி அடைந்தால் கட்டம் முடிவடைகிறது எனவே ஒவ்வொரு கட்டத்திற்கும் அந்த கட்டத்திற்கான நுழைவு மற்றும் வெளியேறும் அளவுகோல்களை வரையறுக்க வேண்டியது அவசியம் எடுத்துக்காட்டாக மென்பொருள் தேவை விவரக்குறிப்பு கட்டத்திற்கான கட்ட வெளியேறும் அளவுகோல் என்ன வெளியேறும் அளவுகோல் என்னவென்றால் தேவை விவரக்குறிப்பு ஆவணம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது வாடிக்கையாளரால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதேபோல் ஒரு கட்டம் கட்ட நுழைவு அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே தொடங்க முடியும் மற்றொரு முக்கியமான கருத்து மைல்கற்கள் திட்ட மேலாளருக்கு ஒரு மைல்கல் மிகவும் முக்கியமானது ஏனெனில் மைல்கற்களைப் பயன்படுத்தி திட்ட மேலாளர் திட்டத்தின் முன்னேற்றத்தைக் கண்காணிக்கிறார் பல்வேறு வகையான மைல்கற்கள் உள்ளன ஆனால் ஒரு முக்கியமான மைல்கற்கள் கட்ட நுழைவு மற்றும் வெளியேறுதல் ஆகும் கட்ட நுழைவு அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் ஒரு கட்டம் தொடங்கும் போது ஒரு முக்கியமான மைல்கல் பூர்த்தி செய்யப்படுகிறது இதேபோல் கட்டம் முடிந்ததும் வெளியேறும் அளவுகோல்கள் திருப்தி அடைந்ததும் திட்டம் நிச்சயமாக சில முன்னேற்றங்களை அடைந்துள்ளது அது மற்றொரு முக்கியமான மைல்கல்லை உருவாக்குகிறது இந்த விவாதத்துடன் இந்த விரிவுரையை முடிப்போம் அடுத்த விரிவுரையில் ஒரு சில திட்ட வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் பற்றி விவாதிப்போம்